எனவே இப்போது சமன்பாடு 56 மற்றும் 58 இல் இருந்து இந்த 56 வது சமன்பாடு நமக்கு கிடைக்கும் மற்றும் நாம் பார்த்த சமன்பாடு 58 எனவே சமன்பாடு 60 இப்போது என்பது அலை நீளம் இது அலை நீளத்தின் சமன்பாடு இது சமன்பாடு 61 இப்போது சில தோராயங்களை உருவாக்கும் இப்போது ஒற்றை பேஸ் இணைப்பில் நாம் இண்டக்டன்ஸ் மற்றும் கேப்பாசிட்டன்ஸ் நடத்திய போது நமக்கு கிடைத்தது இப்போது இந்த இரண்டு L மற்றும் C ஐ பெருக்கினாள் வரும் இப்போது ஒரு தோராயம் செய்யுங்கள்அந்த ஐ நீங்கள் ஒரு தோராயமாக ஆக்குகிறீர்கள் அப்படியானால் இந்த இரண்டும் ஏறக்குறைய சமமாக இருக்கும் பின்னர் இது சமன்பாடு 62 ஆகும் எனவே L C யின் இந்த வெளிப்பாட்டை சமன்பாடு 62 இலிருந்து என்றாலும் இதைச் சமன்பாடு 60 மற்றும் 61 எனச் சொல்கிறேன் அதாவது இந்த சமன்பாடை 60 வது சமன்பாட்டில் மாற்றினால் மற்றும் 61 இல் கிடைக்கும் நீங்கள் அவ்வாறு செய்தால் கிடைக்கும்ஆகையால் என்று உங்களுக்கு தெரியும் எனவே தோராயமாக ஒளியின் வேகம் அதிர்வெண் 60 ஹெர்ட்ஸ் எனவே இது உங்கள் வேகம் மற்றும் அலைநீள லாம்ப்டா 5000 கிலோ மீட்டராக மாறும் நீங்கள் அந்த இரண்டாவது சமன்பாட்டை இங்கே வைத்தால் லாம்ப்டா 5000 கிலோ மீட்டராக ஆக மாறும் இது உங்கள் பரப்புதல் வேகம் மற்றும் உங்கள் அலை நீளம் லாம்ப்டா தொடர்பான சில யோசனைகள் ஆனால் இது தோராயமானது இந்த மதிப்புகள் தோராயமானவை ஏனென்றால் ஐ நீங்கள் எடுத்துள்ளீர்கள் ஆனால் இது உங்கள் V மற்றும் லாம்ப்டா பற்றிய நல்ல யோசனையைத் தரும் இப்போது ஒரு இழப்புக்கு குறைந்த இணைப்பு மற்றும் ஹைபர்போலிக் செயல்பாடுகள் அதனால் நீண்ட டிரான்ஸ்மிஷன் லைன் உருவாக்கும் போது விவரங்கள் கொடுக்கப்படும் எனவே அதை இங்கே கொடுக்கப்படவில்லை என்பதை புரிந்துகொள்ள முடியும் இணைப்பில் உள்ள r m s மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டம் ஆகியவற்றுக்கான சமன்பாடுகள் உங்கள் 38 மற்றும் 39 சமன்பாடுகளால் கொடுக்கப்படுகின்றன எனவே சமன்பாடு 38 இது மற்றும் 39 இந்த 2 சமன்பாடுகள் இங்கே மீண்டும் எழுதப்படுகின்றன V என்பது cos க்கு சமம் இந்த விஷயத்தில் காஸ் ஹைபர்போலிக் x க்கு பதிலாக நாம் போடுகிறோம் ஒரு இழப்பு குறைந்த இணைப்பிற்கு இப்போது நாம் இங்கே அதனால் காஸ் ஹைபர்போலிக் என்பதற்கு பதிலாக என்று எழுதி உள்ளோம் இவை சமன்பாடு 65 மற்றும் சமன்பாடு 66 இப்போது நீங்கள் பெறும் முனையிலிருந்து அனுப்பும் முனை வரையிலான தூரத்தை அளவிடுகிறீர்கள் எனவே அனுப்பும் முனையில் x l எனவே உண்மையில் ABCD பாரமீட்டர்ஸ்களுக்கான விரைவான கணக்கீடுகளுக்கு இந்த சமன்பாடு குறைவான உழைப்பு கொண்டது என்று நான் நினைக்கிறேன் இந்த சமன்பாடு 67 ஆனால் 68 ஐ கணக்கிடுவது எளிது ஆனால் இது இழப்பு குறைவான இணைப்பிற்கு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது அதனால் தான் நான் விரைவான கணக்கீட்டிற்காக எழுதியுள்ளேன் 67 மற்றும் சமன்பாடு 67 மற்றும் 68 ஐப் பயன்படுத்துவது எளிது இப்போது டெர்மினல் நிலைமைகள் சமன்பாடு 67 மற்றும் 68 இலிருந்து உடனடியாக பெறப்படுகின்றன அதாவது இந்த டெர்மினல் நிலைமைகள் அனைத்தையும் நீங்கள் சமன்பாடு 67 மற்றும் 68 இல் இருந்து எளிதாகப் பெறலாம் எனவே எடுத்துக்காட்டாக திறந்த சுற்று இணைப்பு பெறும் மின்னோட்டம் 0 IR என்பது இணைப்பு திறந்த சுற்றில் இருக்கும்போது 0 மற்றும் சமன்பாடு 67 அதாவது இந்த 67 சமன்பாட்டில் உங்கள் IR என்பது 0 க்கு சமம் இங்கே நீங்கள் இதை திறந்த சுற்றில் வைக்கிறீர்கள் அவ்வாறு செய்தால் நோ லோடு பெறும் முனை மின்னழுத்தமும் அந்த நேரத்தில் இந்த இணைப்பில் திறந்த சுற்றாக மாறும் எனவே இந்த நிபந்தனை நோ லோடு நிலமையில் இணைப்பு திறந்த சுற்றாக இருக்கும் போது IR என்பது 0 சமமாக இருக்கும்இந்த சமன்பாட்டில் நோ லோடு போது IR என்பது 0சமமாக இருக்கும் எனவே இந்த சமன்பாடு 67 கீழ்க்கண்டவாறு ஆகிவிடும் எனவே அது சமன்பாடு 69 எனவே அது எதைக் குறிக்கிறது நோலோடு நிலையில் அனுப்பும் முனை மின்னழுத்தத்தை விட பெரும் முனை மின்னழுத்தம் அதிகமாக உள்ளது ஏனெனில் கொசைன் 1 விட குறைவாக உள்ளது சில நேரம் இது ஃபெரான்டி விளைவு என்று அழைக்கப்படும் மற்றும் உங்கள் இணைப்பில் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் உள்ளதால் நடைபெறுகிறது எனவே நோலோடு நிலையில் இது நடக்கிறது அதனால்தான் இந்த தோராயமானது ஆனால் உங்கள் நீண்ட இணைப்பின் வெளிப்பாட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அதே தர்க்கம் மற்றும் VR அனுப்பும் முனை மின்னழுத்தத்தை விட நோலோடு நிலையில் அதிகமாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அதனால் தான் நோலோடு வரி மின்னோட்டம் முற்றிலும் சார்ஜிங் கொள்ளளவு மின்னழுத்தத்தால் ஏற்படுகிறது மேலும் பெறும் முனை மின்னழுத்தம் அனுப்பும் முனை மின்னழுத்தத்தை விட அதிகமாக உள்ளது ஏனெனில் இணைப்பில் லோடு இல்லாத போது இங்கே லோடு இணைக்கப்படவில்லை ஆனால் சார்ஜிங் கேப்பாசிட்டன்ஸ் அங்கு உள்ளன எனவே இந்த பெறுதல் முனையில் லோடு இல்லை மின்னழுத்தம் அனுப்பும் முனை மின்னழுத்தத்தை விட அதிகமாகிறது எனவே இது ஒரு கேள்வி என்று வைத்துக்கொள்ளுங்கள் டிரான்ஸ்மிஷன் லைன் என்றால் இது லோடு இல்லாத நிலையில் எந்த மின் சக்தியையும் சுமப்பதில்லை வெறும் கால்களுடன் தரையில் நின்று ஒரு மனிதன் சரியான பாதுகாப்பு அல்லது காப்பு இல்லாமல் ஒரு கடத்தும் முடிச்சை எடுத்து அந்த கடத்தியை தொட்டால் அந்த நபருக்கு என்ன நடக்கும் ஒரு உயர் அழுத்தப் டிரான்ஸ்மிஷன் லைன் மின்சாரத்தை கொண்டிருந்தது என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் அதன் பிறகு அந்த லோடு துண்டிக்கப்படுகிறது எனவே இப்போது இந்த நிபந்தனை என்னவென்றால் IR என்பது 0 சரியா இது சரி இல்லை ஆனால் தரையில் வெறும் காலில் நிற்கும் ஒரு மனிதன் சரியாகக் கடத்தும் ஒரு தடியை எடுத்து அந்த கடத்தியை தொடவும் அது இணைப்பு ஆகும் அந்த நபருக்கு என்ன நடக்கும் இது உங்களுக்கான கேள்வி பின்னர் நீங்கள் இதற்கான பதிலை அனுப்பலாம் அதனால் இங்கே நான் அந்த பதிலை கொடுக்கவில்லை எனவே அடுத்தது திடமான சார்ட் சா்கியுட் அடுத்த ஒரு திடமான சார்ட் சா்கியுட் பெறுதல் முனையில் திடமானது என்றால் தவறான மின்மறுப்பு இல்லை தவறானது பின்னர் வரும் எனவே பெறுதல் முனையில் ஒரு திடமான சார்ட் சா்கியுட்க்கு VR என்பது 0 க்கு சமம் மற்றும் சமன்பாடு 67 மற்றும் 68 இந்த 2 சமன்பாடில் VR என்பது 0 க்கு சமம் என்று அந்த நிபந்தனையை வைக்கிறீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் இவை சமன்பாடுகள் 70 மற்றும் 71 மேலே உள்ள சமன்பாடு இணைப்பின் இரண்டு பக்கத்திலும் இரு முனைகளிலும் சார்ட் சா்கியுட் மின்னோட்டத்தைக் கண்டறியப் பயன்படும் அடுத்தது உங்கள் சர்ஜ் இம்பெடன்ஸ் லோடிங்surge impedance Loading இணைப்பு லோடு செய்யும்போது அதன் சிறப்பியல்பு மின்தடைக்கு சமமான மின்மறுப்புடன் நிறுத்தப்படுகிறது அது என்று பெறும் முனை மின்னோட்டத்தை வரையறுக்கலாம் அதாவது ஒரு இணைப்பு லோடு செய்யப்பட்டு பண்பு மின்மறுப்புக்கு சமமான மின்மறுப்புடன் நிறுத்தப்படும்போது உங்கள் பெறும் முனையில் மின்னழுத்தம் VR ஆகும் மற்றும் அது அந்த லோடு Zc ஆன உங்கள் பண்பு மின்மறுப்புக்கு சமமான மின்மறுப்பு நிறுத்தப்படுவதன் மூலம் இணைப்பு லோடு செய்யப்படுவதை நாம் அறிகிறோம் அதாவது இது சமன்பாடு 72 ஆகும் இப்போது இழப்புக்கு குறைந்த இணைப்பு Zc முற்றிலும் எதிர்க்கும் ஏனென்றால் நீங்கள் என்று பார்த்திருக்கிறீர்கள் எனவே மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தம் SIL சர்ஜ் இம்பெடன்ஸ் லோடிங் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது லோடு எனவே Zc ஆனது முற்றிலும் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தத்தில் எழுச்சி மின்தடையுடன் தொடர்புடைய லோடு ஆகும் இந்த SIL சர்ஜ் இம்பெடன்ஸ் லோடிங் என்று அழைக்கப்படுகிறது இது சமன்பாடு 73 ஆகும் VR என்பது உங்கள் பேஸ் மின்னழுத்தமாகும் அதனால்தான் இது 3 ஆல் பெருக்கப்படுகிறது எனவே அது V இணைப்பின் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தம் என்பதால் நீங்கள் பொதுவாக இங்கே எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே மெகாவாட்டில் உள்ள SIL ஆனது இது சமன்பாடு 74 ஆகும் இப்போது இதை நான் சமன்பாடு 65 இல் மாற்றும் போது சமன்பாடு 65 கீழ்க்கண்டவாறு ஆகிறது அது உண்மையில் ஆக மாறும் இது சமன்பாடு 75 ஆகும் அதுபோலவே உங்கள் சமன்பாடு என்று நீங்கள் அழைப்பது சமன்பாட்டில் இந்த V R ஐப் பார்க்கவும் அதையே வேறு வழியில் எழுதி 66 சமன்பாட்டில் மாற்றவும் எனவே சமன்பாடு 66 கீழ்க்கண்டவாறு ஆகிறது இது சமன்பாடு 76 ஆகும் அதாவது x இன் மதிப்பு எதுவாக இருந்தாலும் அந்த VR மற்றும் IR ஒவ்வொரு புள்ளியிலும் இன் x மதிப்பு எதுவாக இருந்தாலும் v மற்றும் VR மதிப்பு அப்படியே உள்ளது x V x இன் எந்த புள்ளியிலும் மதிப்பு எதுவாக இருந்தாலும் VR க்கு சமம் VR என்பது x இலிருந்து முற்றிலும் சுதந்திரமானது மற்றும் இங்கே IR ஆனது x இலிருந்து சுதந்திரமானது எனவே I இந்த IR க்கு சமம் மற்றும் x மாறினால் கூட VR மாறாது ஒவ்வொரு புள்ளியிலும் இந்த v மற்றும் I இரண்டும் ஒரே மாதிரி இருக்கும் அதாவது இழப்பு குறைப்பு இணைப்பில் சர்ஜ் இம்பெடன்ஸ் லோடிங் கீழ் வோல்டேஜ் எல்லா முனை மின்னோட்டம் இணைப்பின் எந்தப் புள்ளியிலும் மக்னிடியுடு நிலையானதாக இருக்கும் மற்றும் அனுப்பும் முனை மதிப்புகளுக்கு சமமாக இருக்கும் நீங்கள் இங்கு வைத்தால் x என்பது l க்கு சமம்அதாவது அதாவது Zc இருக்கும் போது மக்னிடியுடு மற்றும் அனுப்பும் முனை மதிப்புகளுக்கு சமம் எனவே நீங்கள் எந்த புள்ளியையும் எடுத்துகொள்ளலாம் எனவே Zc இல் நாம் பார்த்த எதிர்வினை கூறு இல்லை எனவே எதிர்வினை கூறு இல்லை அதாவது இணைப்பில் QSQR0 இந்த நிபந்தனையின் கீழ் இணைப்பின் தூண்டலில் எதிர்வினை இழப்புகளை சர்ஜ் இம்பெடன்ஸ் லோடிங் இது உங்கள் சார்ஜிங் கொள்ளளவான ஷன்ட் கேப்பாசிட்டன்ஸ் மூலம் வழங்கப்பட்ட எதிர்வினை சக்தியால் ஆஃப் செட் செய்யப்படுகிறது எனவே அது உண்மையாக இருந்தால் எனவே இந்த நிபந்தனையை நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் பெறுவீர்கள் இதன் பொருள் என்னவென்றால் விஷயம் எதுவாக இருந்தாலும் இந்த தூண்டல் ஷன்ட் கேப்பாசிட்டன்ஸ் ஆல் வழங்கப்பட்ட மின்சக்தியால் இணைப்பின் தூண்டல் ஆஃப் செட் செய்கிறது அதாவது இந்த இணைப்பின் தூண்டல் ஆகும் எனவே அது சரி அதாவது நீங்கள் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் என்று அழைப்பது எனவே அந்த வழக்கில் வழங்கப்பட்ட மின்சாரம் அல்லது இந்த சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் வழங்கப்பட்ட எதிர்வினை மின்சாரம் எனவே நீங்கள் இங்கே மாற்றினால் கிடைக்கும் எனவே உங்கள் சார்ஜிங் கேப்பாசிட்டன்ஸ் ஆல் இந்த மொத்த எதிர்வினை இழப்புகள் வழங்கப்படுகின்றன எனவே இருந்து பெறுகிறோம் இது சமன்பாடு 59 இல் முடிவைச் சரிபார்க்கும் பொருளை நாம் இதிலிருந்து பெறுவோம் அதாவது இணைப்பில் எதிர்வினை சக்தி இல்லை என்று இந்த வகையான நிபந்தனை இருக்கும்போது சர்ஜ் இம்பெடன்ஸ் லோடிங்க்கு என்ன அர்த்தம் இதன் பொருள் முதலில் நீங்கள் ஒரு வழக்கமான டிரான்ஸ்மிஷன் லைன் சர்ஜ் இம்பெடன்ஸ் லோடிங் பார்க்கிறீர்கள் சுமார் 150 மெகாவாட்டில் இருந்து 220 KV இணைப்புகளுக்கு இந்த தோராயமான மதிப்புகள் சுமார் 2000 மெகாவாட் 765 கிலோ வோல்ட் இணைப்புகளுக்கு ஆனால் பொதுவாக இந்த இணைப்பு உண்மையில் எப்போது முழு லோடு அல்லது இது இயக்கப்படுகிறது இது சர்ஜ் இம்பெடன்ஸ் லோடிங் பற்றி அதிகம் செயல்படுகிறது எனவே SIL என்பது டிரான்ஸ்மிஷன் லைன் திறனின் பயனுள்ள அளவீடு ஆகும் ஏனெனில் இது இணைப்புகள் எதிர்வினைத் தேவைகள் சிறியதாக இருக்கும் ஒரு லோடிங் ஐ குறிக்கிறது SIL ஷன்ட் மின்தேக்கி மேலே உள்ள கணிசமான லோடுகளுக்கு இணைப்புடன் உள்ள மின்னழுத்த வீழ்ச்சியைக் குறைக்க தேவைப்படலாம் பொதுவாக இணைப்பு இந்த வரம்புக்கு மேலே செயல்படுகிறது குறைந்த லோடுகளுக்கு கணிசமாக SIL க்குக் கீழே இருக்கும்போது உங்களுக்கு ஷன்ட் இன்டெக்டர் தேவைப்படும் எனவே இது சர்ஜ் இம்பெடன்ஸ் லோடிங் மேலே இருந்தால் உங்களுக்கு ஷன்ட் கேபஸிடர்ஸ் தேவை மற்றும் அது சர்ஜ் இம்பெடன்ஸ் லோடிங் கீழே இருந்தால் உங்களுக்கு ஷன்ட் இன்டெக்டர் தேவை எனவே பொதுவாக டிரான்ஸ்மிஷன் லைன் முழு லோடு சர்ஜ் இம்பெடன்ஸ் லோடிங் விட மிக அதிகம் எனவே இந்த நீண்ட டிரான்ஸ்மிஷன் லைன் பற்றி நாம் இப்போது படித்த எதுவாக இருந்தாலும் அது தான் அந்த சர்ஜ் இம்பெடன்ஸ் லோடிங் நீங்கள் பரப்புதலின் வேகத்தைப் படித்திருக்கிறார்கள் பின்னர் அலை நீளம் லாம்ப்டா மற்றும் சர்ஜ் இம்பெடன்ஸ் லோடிங் உடைய பிஸிக்கல் முக்கியத்துவம் மற்றும் முனைய நிபந்தனைகள் மற்றும் நோலோடை நிலையின்போது பெறும் முனை மின்னழுத்தம் அனுப்பும் முனை மின்னழுத்தத்தை விட அதிகமாக இருப்பதைக் கண்டோம் இது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனின் வழக்கமான நிகழ்வுகள் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் காரணமாக இது நடந்தது எனவே இவை நாம் படித்தவை ஆனால் இதற்கு நீங்கள் ஒரு சிறிய உதாரணத்தை எடுப்பீர்கள் நீங்கள் அதை பரப்புதல் வேகம் என்று அழைக்கிறீர்கள் அதன் பிறகு மின்மறுப்பு அதிகரிக்கும் அதன் பிறகு நீங்கள் 3 பேஸ் செல்வீர்கள் உங்கள் டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக மின்சாரம் பாயும் எனவே இது நாம் ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறோம் அதாவது 3 பேஸ் 50 ஹெர்ட்ஸ் 400 KV டிரான்ஸ்மிஷன் லைன் 300 கிலோ மீட்டர் நீளம் இணைப்பின் தூண்டுதல் ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு கிலோ மீட்டருக்கு 0 97 மில்லி ஹென்றி மற்றும் ஒரு பேஸ் ஒரு கிலோ மீட்டருக்கு கொள்ளளவு 0 0115 மைக்ரோ ஃபாரட் எனவே இங்கே குறைந்த இழப்பு இணைப்பிற்காக நீங்கள் பீட்டா இணைப்பு பீட்டா மாறிலி Zc என்று சிறப்பியல்பு மின்மறுப்பு அல்லது எழுச்சி மின்தடை v பரப்புதல் வேகம் மற்றும் அலை நீளம் லாம்ப்டா ஆகியவைகளை கணக்கிட வேண்டும் எனவே இந்த தீர்வு மிகவும் எளிது அது உங்களுக்கு தெரியும் இது 50 ஹெர்ட்ஸ் சிஸ்டம் L C கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் எல்லாவற்றையும் மாற்றினால் உங்களுக்கு கிடைக்கும் பீட்டா 0 00105 ஒரு கிலோ மீட்டர் ரேடியனுக்கு சமம் பின்னர் சர்ஜ் இம்பெடன்ஸ் L C கொடுக்கப்படுகிறது எனவே இது 290 43 ohm மற்றும் பரப்புதலின் வேகம் எனவே L C தெரிந்தது நீங்கள் அதை மாற்றி அமைத்தால் உங்களுக்கு 2 994 பெருக்கல் 10 டு தி பவர் 5 கிலோ மீட்டர் ஒரு வினாடிக்கு மற்றும் இணைப்பு அலை நீளத்தைப் பெறும் எனவே 2 994 க்கு சமம் 1 க்கு லாம்ப்டா சமமாக இல்லை என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் நீங்கள் f ரூட் ஓவர்1 க்கு மேல் 1 என்று அழைக்கிறீர்கள் அது அடிப்படையில் f மீது v என்று பார்க்கிறேன் ஏனென்றால் v இங்கே கணக்கிடப்படுகிறது எனவே v இன் மதிப்பை f ஆல் வகுக்கிறீர்கள் எனவே ஏறக்குறைய 4990 கிலோ மீட்டருக்கு இது ஒரு சிறிய உதாரணம் ஆனால் இதற்குப் பிறகு டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக மின்சாரம் பாயும் எனவே உங்கள் A B C D பாரமீட்டர்ஸ் அடிப்படையில் எனவே இது ஒன்றை நான் உங்களுடைய பெறும் முனைக்காக மற்றும் அனுப்பும் முனைக்காக பெறுவேன் உங்கள் இறுதி வெளிப்பாட்டை நான் உங்களுக்குக் கொடுப்பேன் ஆனால் நீங்கள் இதை பெறலாம் எனவே படத்தில் காட்டப்பட்டுள்ள மாதிரி எளிய மின்சக்தி அமைப்பை நீங்கள் கருதுகிறீர்கள் எனவே இந்தப் பக்கம் அனுப்பும் முனை எனவே மின்சாரம் Ps jQR இது லோடு அனுப்பும் முனை மின்னழுத்த மக்னிடியுடு மற்றும் பெரும் முனை இது உண்மையில் நீங்கள் சொன்ன குறிப்பு மற்றும் இந்த இணைப்பு A B C D பாரமீட்டர்ஸ் ஆல் பிரதிநிதித்துவம் படுத்தப்படுகிறது அதனால்தான் நான் இங்கே A B C D என்று எழுதுகிறேன் எனவே முதலில் அனுமதிப்போம் எனவே சமன்பாடு 1 இலிருந்து அதாவது இந்த தலைப்பின் முதல் சமன்பாடு உங்களுக்குத் என்று தெரியும் எனவே இங்கிருந்து அது வருகிறது எனவே அவற்றின் மக்னிடியுடு மற்றும் கோணத்தை நீங்கள் மாற்றினால் எனவே நீங்கள் இந்த விஷயங்களை எளிதாக்கி இந்த சமன்பாட்டை எளிமையாக்குகிறீர்கள் பிறகு உங்களுக்கு கிடைக்கும் இது சமன்பாடு 77 ஆகும் நாமும் பெறும் முனையில் சிக்கலான மின்சாரத்தை பார்த்தோம்

இது சமன்பாடு 78 இப்போது சமன்பாடு 77 ல் இருந்து IR கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த வெளிப்பாடு எனவே இந்த இணைப்பிலிருந்து இணைப்பு மின்னழுத்தத்திற்கு என்று நீங்கள் அழைப்பதை எடுத்துச் கொண்டாள் நன்றி